டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் விரிவுரை 6க்கு வரவேற்கிறோம் இது வாரம் 2 இன் தொடக்கமாகும் வாரம் 1 இல் நாங்கள் 5 விரிவுரைகள் செய்துள்ளோம் பாடத்தின் மேலோட்டப் பார்வைக்குப் பிறகு நாங்கள் முதன்மையாக டிபிஎம்எஸ்ஸின் அடிப்படைக் கருத்துக்களை அறிமுகப்படுத்தியுள்ளோம் மேலும் ரெலேஷனல் மாடுயூல் விரிவுரை அதன் அடிப்படைகள்பற்றி விவாதித்தோம் இந்த பின்னணியில் இந்த வாரத்தில் நாம் முதன்மையாக க்வரி லாங்குவேஜ்ல் கட்டமைக்கப்பட்ட க்வரி லாங்குவேஜ் SQL இல் கவனம் செலுத்துகிறோம் எனவே அனைத்து 5 விரிவுரைகளும் க்வரி லாங்குவேஜ் விவாதங்களுடன் தொடர்புடையது மற்றும் இந்த விரிவுரை 6 7 மற்றும் 8 தொடர்பான 3 விரிவுரைகள் SQL ஐ முதல் மட்டத்தில் அறிமுகப்படுத்தும் மற்றும் கடைசி 2 விரிவுரைகள் 9 மற்றும் 10 இன்டெர்மேடியேட் பற்றி விவாதிக்கும் அதாவது இது SQL இல் உள்ள அம்சங்களின் ஓரளவு மேம்பட்ட நிலை தற்போதைய விரிவுரையின் நோக்கம் ரெலேஷனல் க்வரி லாங்குவேஜ் மற்றும் குறிப்பாக டேட்டா வரையறை மற்றும் அடிப்படை வினவல் கட்டமைப்பைப் புரிந்துகொள்வது இது அனைத்து SQL க்வரிகளுக்கும் பொருந்தும் குறிப்பாக இந்த வாரம் எந்த வகையான டேட்டாபேஸ் பயன்பாடுகளையும் எழுதுவதற்கு முக்கியமானதாக இருக்கும் ஏற்கனவே உள்ள டேட்டாகளிலிருந்து தகவல்களைக் கண்டுபிடிப்பதற்கும் அதைக் கையாளுவதற்கும் முக்கியமானதாக இருக்கும் எனவே தயவுசெய்து இந்த வாரத்தின் முழுப் பொருளிலும் அதிக கவனம் செலுத்துங்கள் அவற்றை நன்கு பயிற்சி செய்யுங்கள் டேட்டாபேஸ் அமைப்புகளின் அடிப்படை சிக்கல்களைப் புரிந்து கொள்ள ஆழமாக நன்கு நோக்குடைய முறையில் இந்த விரிவுரையில் நாம் முதலில் வரலாற்றைப் பற்றி பேசுவோம் பின்னர் டேட்டா எவ்வாறு வரையறுப்பது மற்றும் அவற்றைக் கையாளத் தொடங்குவது எப்படி என்று பார்ப்போம் SQL முதலில் ஐபிஎம் சீக்குவல் மொழி என்று அழைக்கப்பட்டது மற்றும் கணினி R இன் ஒரு பகுதியாக இருந்தது பின்னர் இது ஸ்ட்ரக்ச்சர் க்வரி லாங்குவேஜ் மறுபெயரிடப்பட்டது மேலும் நம்மிடம் உள்ள வேறு எந்த நல்ல நிரலாக்க மொழியையும் போலவே SQL ஆனது ANSI மற்றும் ISO ஆல் தரப்படுத்தப்படுகிறது மற்றும் SQL இன் பல ஸ்டேண்டர்ட் உள்ளன இது SQL 92 மிகவும் பிரபலமான ஒன்றாகும் மற்றும் வணிக அமைப்பு அவர்களில் பெரும்பாலோர் SQL 92 அம்சங்களுக்கான ஆதரவை வழங்க முயற்சிக்கின்றனர் ஆனால் அவை தங்களுக்குள் வேறுபடுகின்றன எனவே நாங்கள் இங்கே காண்பிக்கும் எடுத்துக்காட்டுகள் நீங்கள் பயன்படுத்தும் கணினியில் அவை அனைத்தும் இயங்கக்கூடும் அல்லது இல்லாமலும் இருக்கலாம் எனவே உங்கள் கணினி உண்மையில் எந்த ஸ்டேண்டர்ட் ஐ பின்பற்றுகிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் எனவே முதலில் நாம் பேசுவது ஒரு டி எல் டேட்டா டெபானஷன் லாங்குவேஜ் நாங்கள் முன்பு விவாதித்தபடி டேட்டாபேஸ் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் ல் ஸ்கீமா மற்றும் டேபிள் உருவாக்குவதற்கான அம்சங்கள் எனவே இது ஸ்கீமா உருவாக்க அல்லது வரையறுக்க அனுமதிக்கிறது டேட்டாபேஸ் ல் உள்ள ஒவ்வொரு ரிலேஷன்கும் இது ஸ்கீமா ன் ஒவ்வொரு ஆட்ரிபூட்ஸ் டனும் தொடர்புடைய வால்யூகளின் களத்தைக் குறிப்பிடுகிறது மேலும் இது பலவிதமான கன்ஸ்ட்ரெயின் களையும் வரையறுக்கிறது பின்னர் நிச்சயமாக இது இன்டெக்ஸ்ங் பாதுகாப்பு அங்கீகாரம் மற்றும் பலவற்றையும் காண்பிக்கும் எனவே முதலில் சாத்தியமான வால்யூகளின் டொமைன் எனவே SQL இல் உள்ள ஒவ்வொரு டொமைன் ம் ஒரு ஆட்டம் இயல்புடையது என்பதை நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளோம் எனவே அவை சி சி ஜாவா போன்ற ப்ரோக்ராம்களின் டேட்டா வகைகளில் கட்டப்பட்டுள்ளன எனவே பொதுவான டொமைன் வகைகள் கேரக்ட்டர் அவை ஒரு குறிப்பிட்ட லென்த் கொண்டிருக்கின்றன பின்னர் நீங்கள் வேறியபல் ஸ்ட்ரிங் கொண்டிருக்கலாம் அதாவது இங்கே லென்த் அதைக் குறிக்கிறது ஸ்ட்ரிங் எடுக்கக்கூடிய அதிகபட்ச லென்த் ஆனால் ஒரு ஸ்ட்ரிங் குறுகியதாக இருக்கலாம் அந்த முழு எண்ணை விட வெளிப்படையாக பின்னர் சிறிய முழு எண் இது ஒரு அமைப்பில் சிறிய அளவிலான முழு எண் வால்யூகளைக் கொடுக்கக்கூடும் பின்னர் ஒரு நம்பர் வகை உள்ளது இது பெரும்பாலும் மிக முக்கியமானது இது இந்த வடிவமைப்பில் சேமிக்கப்பட்டுள்ள இந்த வடிவத்தில் எழுதப்பட வேண்டிய நம்பர் ன் ப்ரிசிஷியன் என்ன என்று கூறுகிறது எனவே d அடிப்படையில் அந்த ப்ரிசிஷியன் மதிப்பைக் கொடுக்கிறது மற்றும் p சைஸ் கொடுக்கிறது பின்னர் நீங்கள் பிளோட்டிங் பாய்ண்ட் நம்பர் எண்களைக் கொண்டிருக்கக்கூடிய ரியல் மற்றும் டபுள் ப்ரிசிஷியன் நம்பர் கொண்டிருக்கலாம் மேலும் சில டேட்டா வகைகள் உள்ளன அவை பின்னர் பாடத்திட்டத்தில் விவாதிப்போம் இந்த டொமைன் வகைகள் அனைத்தும் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே நாங்கள் என்ன செய்ய முயற்சிப்போம் இங்கே யுனிவர்சிட்டி டேட்டாபேஸ்கான ஒரு ஸ்கீமா உள்ளது இது பல வேறுபட்ட ரிலேஷன்களைக் கொண்டுள்ளது அதில் ஆட்ரிபூட்ஸ் களைக் காண்பிக்கும் மற்றும் குறிக்கும் கீ கள் என்ன பாரின் கீ கள் என்ன எனவே இவற்றில் சிலவற்றின் எடுத்துக்காட்டுகளை எடுத்து அவற்றை SQL இல் குறியிட முயற்சிப்போம் இப்போது ஒரு டேபிள் யை உருவாக்க நீங்கள் இப்படித்தான் செல்கிறீர்கள் SQL சொற்கள் CREATE TABLE என்பது அடிப்படை கட்டளை எனவே கிரியேட் டேபிள் மூலம் நீங்கள் ஒரு பெயரைக் குறிப்பிட வேண்டும் இங்கே கொடுக்கப்பட்ட பெயர் இந்த பெயரின் அடிப்படையில் உள்ளது இது ரிலேஷன்பெயர் பின்னர் நீங்கள் தொடர்ச்சியான ஆட்ரிபூட்ஸ் களை வழங்குகிறீர்கள் கமால் பிரிப்பது வெவ்வேறு ஆட்ரிபூட்ஸ் கள் ஒவ்வொரு ஆட்ரிபூட்ஸ் க்கும் குறிப்பிட்ட டொமைன் வகை குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே A1 டொமைன் வகை D1 A2 டொமைன் வகை D2 மற்றும் பலவற்றைக் கொண்டுள்ளது என்று அது கூறுகிறது இந்த ஆட்ரிபூட்ஸ் விளக்கங்கள் அனைத்தும் தொடர்ச்சியான கன்ஸ்ட்ரெயின்களைத் தொடர்ந்து வருகின்றன ஒரு கிரியேட் டேபிள் எந்தவொரு கன்ஸ்ட்ரெயின்ட் வழங்காமல் போகலாம் ஆனால் பெரும்பாலும் நீங்கள் வேலை செய்ய பல கன்ஸ்ட்ரெயின்இருக்கும் எனவே இங்கே ஒரு எடுத்துக்காட்டு எனவே இந்த இன்ஸ்ட்ரக்டர் டேபிள் யை உருவாக்குவதை நாங்கள் குறியிட முயற்சிக்கிறோம் ஏனெனில் இது 4 வெவ்வேறு ஃபீல்ட் கள் ஐடி பெயர் டிபார்ட்மென்ட் பெயர் மற்றும் சாலரி ஆகியவற்றைக் காணலாம் மற்றும் ஒவ்வொன்றிற்கும் நாங்கள் டொமைன் வகையை குறிப்பிட்டுள்ளோம் எனவே ஐடி char 5 ஆகும் இதன் பொருள் இந்த டேபிள் இன்ஸ்ட்ரக்டர் ஐடென்டிட்டி லென்த் 5 இன் ஸ்ட்ரிங்களாக இருக்கும் அதேசமயம் பெயர் அல்லது டிபார்ட்மென்ட் பெயர் ஸ்ட்ரிங்களாக இருக்கும் ஆனால் அவை அதிகபட்ச லென்த் 20 ஐக் கொண்டிருக்கின்றன ஆனால் அவை வேறியபல் நீளமாக இருக்கக்கூடும் சாலரி என்பது ஸ்பெசிபிகேஷன் 8 2 கொண்ட நம்பர் வகையாகும் எனவே இது 2 தசம இடங்களைக் கொண்டிருக்கலாம் மற்றும் அதிகபட்சம் 8 ஆக இருக்கலாம் எனவே ஒரு டேபிள் யை உருவாக்குவதற்கும் டேபிள் யை வரையறுப்பதற்கும் அல்லது ஒரு ஸ்கீமா வரையறுப்பதற்கும் நம்மிடம் உள்ள வரையறையின் அடிப்படை வடிவம் இதுதான் இப்போது கிரியேட் டேபிளில் பல இன்டெக்ரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் களை நாம் சேர்க்கலாம் 3 இன்டெக்ரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் களை நாம் இங்கு விவாதிப்போம் ஒன்று நல் மானது அல்ல ஒன்று பிரைமரி கீ மற்றொன்று பாரின் கீ எனவே ஒரு ஃபீல்ட் நல் மாக இருக்க முடியுமா இல்லையா என்பதை நாங்கள் குறிப்பிடவில்லை பிரைமரி கீ பிரைமரி கீ யை உருவாக்கும் ஆட்ரிபூட்ஸ் களை குறிப்பிடும் மற்றும் பாரின் கீ வேறு டேபிள் யையும் அந்த டேபிள் யில் கீ யையும் குறிக்கும் ஆட்ரிபூட்ஸ் களை குறிப்பிடும் எனவே இங்கே ஒரு எடுத்துக்காட்டு இங்கே இன்ஸ்ட்ரக்டர் டேபிள் ல் இந்த பகுதியை நாங்கள் பார்த்தோம் நாம் இங்கு சேர்த்துள்ள ஆட்ரிபூட்ஸ் இது நல் மானது அல்ல எனவே பெயர் நல் மானது அல்ல என்று நாங்கள் சொல்கிறோம் அதாவது இன்ஸ்ட்ரக்டர் டேபிள் யில் இன்ஸ்ட்ரக்டர் பெயர் நல் மானது எனில் ஒரு பதிவைச் செருக முடியாது ஆனால் டிபார்ட்மென்ட் பெயரைப் பற்றி அதே விஷயம் சொல்லப்படாவிட்டால் சம்பளத்தைப் பற்றி அதே விஷயம் கூறப்படவில்லை எனவே இவை நல் மாக இருக்க வாய்ப்புள்ளது இப்போது ஐடி பிரைமரி கீ என்று கூடுதலாகக் கூறுகிறோம் எனவே இந்த ஃபீல்ட் ஐடி ஒரு பிரைமரி கீ ஒரு ஆட்ரிபூட்ஸ் பிரைமரி கீ யாக குறிப்பிடப்பட்டால் அது நல் ஆக இருக்க முடியாது எனவே இங்கே நீங்கள் நாட் நல் என குறிப்பிடத் தேவையில்லை ஏனென்றால் இது ஒரு பிரைமரி கீ என்பதால் அது நல் அல்ல என்று அறியப்படும் எனவே இதேபோல் வேறுபடுத்திப் பார்க்க முடியாது இறுதியாக எங்களிடம் மூன்றாவது இன்டெக்ரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் உள்ளது இது பாரின் கீ யாகும் இது இந்த டேபிள் டிபார்ட்மென்ட் குறிக்கிறது இதன் பாரின் கீ இங்கே உள்ளது இந்த குறிப்பிட்ட டிபார்ட்மென்ட் யின் dep name ஒரு பாரின் கீ இது டிபார்ட்மென்ட் டேபிள் யின் முக்கியமாகும் எனவே இதை இந்த டேபிள் யில் இருந்து ஒரு பாரின் கீ யாக குறிப்பிட முடியும் அது டிபார்ட்மென்ட் டேபிள் யில் முக்கியமாக இருக்கும் என்பதை நாங்கள் அறிவோம் எனவே இன்டெக்ரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட் யை குறிப்பிடுவதற்கான வழிகள் இவை எனவே இங்கே இன்னும் சில எடுத்துக்காட்டுகள் உள்ளன எனவே நான் அவற்றைப் பற்றி விரிவாகப் பேசமாட்டேன் நேரம் ஒதுக்கி அவற்றை கவனமாக புரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் இவை இங்கே இருக்கும் வெவ்வேறு ரிலேஷன் களைப் பற்றியும் ஸ்டூடெண்ட் பற்றியும் ஸ்டூடெண்ட் எடுக்கும் கோர்ஸ் பற்றியும் டேபிள் யில் உள்ள ஃபீல்ட் களின் தொகுப்பை பட்டியலிட்டுள்ளீர்கள் CREATE TABLE ல் ஐடி பிரைமரி கீ பாரின் கீ யைப் பற்றிய தகவல்களும் வழங்குகின்றன இங்கே டிபார்ட்மென்ட் பெயர் பாரின் கீ யாகும் இது இந்த இடத்திற்கு மேப்பிங் செய்கிறது ஸ்டூடெண்ட் உண்மையில் கோர்ஸ் களை எவ்வாறு எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதைக் காட்டும் எனவே இது வேறுபட்ட ஃபீல்ட் டன் தொடர்புடையது ஆனால் அதில் 2 வகையான பாரின் கீ கள் உள்ளன ஒன்று ஐடி மூலம் ஸ்டூடெண்ட்டன் தொடர்புடையது மற்றும் பகுதியைக் குறிக்கும் இந்த ஆட்ரிபூட்ஸ் களின் கலவையாகும் எனவே டேட்டா டெபானஷன் லாங்குவேஜ் யைப் பயன்படுத்தி வெவ்வேறு டேபிள் களை உருவாக்க முடியும் இந்த பிரிவு ஐடியை நீங்கள் கருத்தில் கொண்டால் பிரிவு ஐடி பிரைமரி கீ யின் ஒரு பகுதியாகும் அதாவது 2 ரெக்கார்ட் கள் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டிய குறிப்பு இங்கே பிரிவு ஐடியில் அவை வேறுபட்டால் அத்தகைய ரெக்கார்ட் கள் அனுமதிக்கப்படுகின்றன ஆகவே ஒரு மாணவர் ஒரே செமஸ்டரில் ஒரு கோர்ஸ் ல் கலந்து கொள்ளலாம் அல்லது எடுக்கலாம் அதே ஆண்டில் 2 வெவ்வேறு பிரிவு ஐடிகளுடன் அவை பிரைமரி கீ கள் என்பதால் அவை சாத்தியமாகும் எனவே அவை வித்தியாசமாக இருக்கலாம் எனவே இதை பிரைமரி கீ யிலிருந்து கைவிட்டால் ஒரே செமஸ்டரில் 2 பிரிவுகளிலும் அதே ஆண்டிலும் எந்தவொரு ஸ்டூடெண்ட்ம் ஒரு பாடத்தை எடுக்க முடியாது என்ற கண்டிஷன்யை நாங்கள் செயல்படுத்துவோம் எனவே இவை எங்களிடம் உள்ள வேறுபட்ட வடிவமைப்பு செலெக்சன் யுனிவர்சிட்டி டேட்டாபேஸ் ல் எங்களிடம் உள்ள கோர்ஸ் ரிலேஷன்க்கான CREATE TABLE என்பதைக் காட்ட முயற்சிக்கும் மற்றொரு எடுத்துக்காட்டு இங்கே அடுத்து வெவ்வேறு ரெக்கார்ட் களில் ஏற்கனவே உருவாக்கப்பட்டுள்ள டேபிள் யில் எவ்வாறு புதுப்பிப்பது அல்லது உண்மையில் ரெக்கார்ட் வைப்பது என்பதைப் பார்ப்போம் அடிப்படை கட்டளை insert அதற்கான முக்கிய சொற்கள் insert into இடையில் நீங்கள் ரிலேஷன் பெயரை எழுதுகிறீர்கள் அங்கு ரெக்கார்ட் செருகப்பட வேண்டும் பின்னர் வால்யூகள் அந்த ரிலேஷன்ன் ஆட்ரிபூட்ஸ் களை நீங்கள் வரையறுத்துள்ள அதே வரிசையில் ஒரு டூப்பிள் ஆக வைக்க வேண்டும் நிச்சயமாக இது போன்ற ஒவ்வொரு வால்யூகளும் ஐடி வால்யூ அடுத்தது பெயர் வால்யூ டிபார்ட்மென்ட் சாலரி அவை ஒவ்வொன்றும் ஒரே டொமைன் வகையைச் சேர்ந்ததாக இருக்க வேண்டும் கிரியேட் டேபிள் ல் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இந்த விஷயங்களை நினைவில் கொள்ள வேண்டும் எனவே ஒவ்வொரு ரெக்கார்ட் ம் ஒரு insert கட்டளை மூலம் செருகப்படும் இதேபோல் DELETE FROM students மூலம் மாணவர்களிடமிருந்து டெலீட் செய்யப்படலாம் நீங்கள் எந்த ரெக்கார்ட் நீக்க விரும்புகிறீர்கள் என்று குறிப்பிடாமல் மாணவர்களிடமிருந்து நீக்குதல் செய்தால் அடிப்படையில் அனைத்து ரெக்கார்ட் களும் நீக்கப்படும் செலெக்ட்டிவ் டெலிஷன் எவ்வாறு நடக்கும் என்பதைப் பார்ப்போம் அது பின்னர் வரும் DROP TABLE என்பது ஒரு டேபிள் யை அகற்றுவதற்கான கமாண்ட் உருவாக்கப்பட்ட ஒரு டேபிள் யை டேட்டாபேஸ்லிருந்து முழுவதுமாக அகற்றலாம் DROP TABLE மற்றும் ரிலேஷன்ன் பெயரைச் செய்வதன் மூலம் ALTER TABLE ஐப் பயன்படுத்தி ஒரு டேபிள் யின் ஸ்கீமா யும் மாற்றலாம் எனவே alter table என்பது முக்கிய சொற்கள் நீங்கள் ஆட்ரிபூட்ஸ் ன் பெயரையும் ஆட்ரிபூட்ஸ் ன் டொமைன் யும் ஒன்றன்பின் ஒன்றாக எழுதுவதன் மூலம் ரிலேஷன்க்கு ஒரு புதிய ஆட்ரிபூட்ஸ் சேர்க்கலாம் இதேபோல் ஏற்கனவே இருக்கும் ஒரு ஆட்ரிபூட்ஸ் கைவிடுவதும் சாத்தியமாகும் அதற்கான சின்டெஸ் alter table என இருக்கும் எல்லா டேட்டாபேஸ் அமைப்புகளும் ALTER TABLE மூலம் ஒரு ஆட்ரிபூட்ஸ் கைவிட உங்களை அனுமதிக்காது எனவே இது சிலவற்றில் வேலை செய்கிறது மற்றும் மீதமுள்ளவற்றில் இது வொர்க் ஆகாது இப்போது அது டேபிள் யின் டெபானஷன் மற்றும் டேட்டான் அடிப்படை டெபானஷன்பற்றியது எனவே இப்போது நாம் இருக்கும் டேட்டா களுடன் டேபிள் கள் கொண்ட அடிப்படை க்வரி ஸ்ட்ரக்ச்சர் ற்குள் வருவோம் நான் எவ்வாறு க்வரி செய்வது மற்றும் வெவ்வேறு தகவல்களைக் கண்டுபிடிப்பது எனவே ஒரு SQL க்வரி லாங்குவேஜ் ஸ்ட்ரக்ச்சர் மற்றும் இதை நீங்கள் மிகவும் கவனமாகக் கவனிக்க வேண்டும் SELECT FROM WHERE என்பது அடிக்கடி சொல்லப்படும் எனவே இது 3 முக்கிய சொற்களைத் தேர்ந்தெடுத்துள்ளது select அதைத் தொடர்ந்து ஒரு செட் உள்ளது இது ஆட்ரிபூட்ஸ் களின் செட் எனவே இது ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட க்வரி இயங்கும் போது அது இறுதியாக எங்களுக்கு ஒரு புதிய ரிலேஷன் கொடுக்கும் என்றும் அந்த ரிலேஷன் ல் கிடைக்கக்கூடிய ஆட்ரிபூட்ஸ் கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவுட்புட் ல் இடம்பெறும் ஆட்ரிபூட்ஸ் களாகும் என்றும் இது குறிப்பிடுகிறது இதில் உள்ள அடுத்த கிளாஸ் அல்லது அடுத்த முக்கிய சொல் from இது ஏற்கனவே உள்ள ரிலேஷன்களின் தொகுப்பைக் குறிப்பிடுகிறது எனவே r1 r2 rm வெவ்வேறு ரிலேஷன்களைக் குறிக்கின்றன இவை ரிலேஷன் கள் அவை தகவல்களைப் பிரித்தெடுப்பதைக் கண்டறிய பயன்படும் இறுதியாக விதிமுறைக்கு ஒரு கண்டிஷன் ஆக ஒரு கிளாஸ் உள்ளது இது எந்த கண்டிஷன் யை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதைக் குறிக்கிறது எனவே r1 முதல் rm வரையிலான சிலவை செலக்ட் செய்யப்பட்டு இந்த புதிய தேர்ந்தெடுக்கப்பட்ட முடிவில் A1 முதல் An வரையிலான ஆட்ரிபூட்ஸ் களின் அடிப்படையில் டேபிள் யில் வைக்கப்படும் எனவே இது SQL க்வரி லாங்குவேஜ் ஸ்ட்ரக்ச்சர் ன் அடிப்படை புரிதல் மற்றும் இயற்கையாகவே நான் குறிப்பிட்டது போல் அது ஒரு ரிலேஷன் ஏற்படுத்தும் இப்போது ஒவ்வொரு சப் செட்ம்கவனமாகப் பார்ப்போம் நான் சொன்னது போல் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரிவு அனைத்து ஆட்ரிபூட்ஸ் களையும் பட்டியலிடும் எனவே இது நாம் செய்த ரெலேஷனல்அல்ஜிப்ரா ன் அடிப்படையில் ஒரு ப்ரொஜெக்க்ஷன் Π போன்றது எனவே இன்ஸ்ட்ரக்டரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பெயரை நாங்கள் எழுதினால் இது இன்ஸ்ட்ரக்டரின் டேபிள் யில் இருந்து அனைத்து இன்ஸ்ட்ரக்டர் ன் பெயர்களையும் கண்டுபிடிக்கும் ஏனென்றால் இது ஒரு ரிலேஷன் என்று உங்களுக்குத் தெரியும் ஏனெனில் பிரம் கிளாஸ் செலக்ட் இல் இருந்து ஒரு அம்சமாகும் நாங்கள் தேர்ந்தெடுக்க விரும்பும் ஆட்ரிபூட்ஸ் பெயர் என்று சொல்கிறோம் எனவே இது இன்ஸ்ட்ரக்டர் டேபிள் யில் 4 ஆட்ரிபூட்ஸ் கள் ஐடி பெயர் டிபார்ட்மென்ட் சாலரி உள்ளது பெயர் மற்றும் சாலரி அது இன்ஸ்ட்ரக்டரின் பெயரை எடுத்து அவுட்புட் டேபிள் யில் பட்டியலிடும் நீங்கள் கவனிக்கலாம் SQL இல் எல்லாம் கேஸ் இன்சென்ஸிட்டிவ் நீங்கள் அப்பர் கேஸ் ல் அல்லது ஸ்மாலர் கேஸ் ல் எழுதுகிறீர்களா என்பது முக்கியமல்ல எனவே நீங்கள் பயன்படுத்த விரும்பும் பாணியை நீங்கள் தேர்வு செய்யலாம் இது ஒரு மிக முக்கியமான காரணி ரெலேஷனல்அல்ஜிப்ரா அறிமுகப்படுத்தும் போது நாங்கள் சொன்னதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் ரெலேஷனல்அல்ஜிப்ரா ல் ஒவ்வொரு ரிலேஷன்ம் ஒரு செட் அதாவது செட் தியரின் படி ஒரே ரிலேஷன்ல் எல்லாவற்றிலும் ஒரே மாதிரியான 2 டூப்பிள்களை நாம் கொண்டிருக்க முடியாது ஏனென்றால் செட் தியரி அதை அனுமதிக்காது ஆனால் SQL உண்மையில் ரிலேஷன்களில் டூப்ளிகேட் அனுமதிக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே ஒரே டேபிள் யில் ஒரே ரிலேஷன்ல் எல்லா டிபார்ட்மென்ட் களிலும் அந்த டேபிள் யின் அனைத்து ஆட்ரிபூட்ஸ் களிலும் ஒரே மாதிரியான ஒன்றுக்கு மேற்பட்ட ரெக்கார்ட் கள் என்னிடம் இருக்கலாம் இது நிறைய கன்ஷிக்குவென்சஸ் ஏற்படுத்தும் மேலும் எத்தனை முறை இந்த ப்ராப்பர்டி பயன்படுத்தப்பட வேண்டும் எனபார்ப்போம் எனவே நீங்கள் ஒரு பொதுவான தியரிட்டிக் வகையான அவுட்புட் விரும்பினால் அதாவது முடிவு வேறுபட்டதாக இருக்க வேண்டுமென்றால் எல்லா ரெக்கார்ட் களும் தனித்தனியாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் தனித்துவமான வால்யூகள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று வெளிப்படையாகக் கூற வேண்டும் எனவே நீங்கள் செய்கிறதெல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்த பிறகு ஆட்ரிபூட்ஸ் க்கூறு பெயருக்கு முன்டிஸ்டின்க்ட என்கிற சொல்லை அறிமுகப்படுத்துகிறீர்கள் எனவே இன்ஸ்ட்ரக்டரிடமிருந்து டிஸ்டின்க்ட டெப்த் நேம் தேர்ந்தெடுங்கள் அனைத்து இன்ஸ்ட்ரக்டர் ன் டிபார்ட்மென்ட் களையும் தேர்ந்தெடுங்கள் அது ஏன் அனைத்து இன்ஸ்ட்ரக்டர் களின் டிபார்ட்மென்ட் பெயரைத் தேர்ந்தெடுத்தால் அதே டிபார்ட்மென்ட் பெயர் பல முறை தோன்றும் என்பது சாத்தியம் ஏனென்றால் ஒவ்வொரு டிபார்ட்மென்ட் க்கும் உள்ளது பல இன்ஸ்ட்ரக்டர் ஆனால் நாங்கள் டிஸ்டின்க்ட பயன்படுத்தும்போது ஒவ்வொரு பெயரும் அந்தத் தேர்வில் ஒரு முறை மட்டுமே இடம்பெறும் பின்னர் நீங்கள் all என்கிற மற்றொரு முக்கிய சொல்லைக் குறிப்பிடலாம் இது டூப்ளிகேட் அகற்றப்படாமல் இருப்பதை உறுதி செய்கிறது எனவே நீங்கள் அனைத்து டெப்த் நேம் யும் தேர்ந்தெடுத்தால் எல்லா பெயர்களும் டூப்ளிகேட் டன் இடம்பெறும் சில டிபார்ட்மென்ட் களில் 3 இன்ஸ்ட்ரக்டர் இருந்தால் அந்த டிபார்ட்மென்ட் யின் பெயர் மூன்று முறை இடம்பெறும் செலக்ட் க்கு பிறகு நீங்கள் ஒரு பயன்படுத்தலாம் பிரம் கிளாஸ் ல் இருந்து ரிலேஷன் அல்லது ரிலேஷன் களின் சேகரிப்பு உள்ள அனைத்து ஆட்ரிபூட்ஸ் களிலும் நீங்கள் ஆர்வமாக உள்ளீர்கள் என்பதைக் குறிப்பிடலாம் நீங்கள் ஒரு செலெக்சன் குறிக்கலாம் மற்றும் ஒரு விதிமுறை இல்லாமல் குறிப்பிடலாம் நீங்கள் அவ்வாறு செய்தால் அது ஒரு ஒற்றை ரோடன் ஒரு டேபிள் யைத் தரும் அந்த நேரடி மதிப்பைக் கொண்டிருக்கும் மேலும் நீங்கள் அந்த டேபிள் யை ரீநேம் செய்யலாம் ஒரு கிளாஸ் கண்டிஷன் மூலமாக எனவே இது உங்களுக்கு ஒரு டேபிள் Foo ஐக் கொடுக்கும் அங்கு ஒரே ஒரு ரோ மட்டுமே உள்ளது அந்த ரோல் 437 ரோ உள்ளது செலக்ட் கிளாஸ் அடிப்படை அரித்மெடிக் ஆபரேஷன் பயன்படுத்தலாம் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மூன்றாவது ஆட்ரிபூட்ஸ் சாலரி இன்ஸ்ட்ரக்டர் டேபிள் யில் சாலரி எண் இருப்பதாகக் கருதி ஆனுவல் சாலரி 12 இயற்கையாகவே நீங்கள் மாத சாலரி தருகிறீர்கள் எனவே அத்தகைய அரித்மெடிக் தேர்வுகளையும் செய்யலாம் ரீநேம் செய்ய பயன்படுத்தலாம் என நான் சொன்னது போல அந்த டிபார்ட்மென்ட் யின் குறிப்பிட்ட சாலரி 12 ஃபீல்ட் ல் ஒரு புதிய பெயரால் ரீநேம் செய்ய பயன்படுத்தலாம் எனவே நீங்கள் அதைப் பயன்படுத்தினால் நீங்கள் அவுட்புட் பெறும்போது காலம்ன் பெயர்கள் ஐடி பெயர் மற்றும் மாத சாலரி மற்றும் மாத சம்பளத்தில் நீங்கள் உண்மையில் ஒரு கணக்கீட்டைப் பெறுவீர்கள் இது 12 ஆல் சாலரி மற்றும் அதே வழியில் நீங்கள் பல வகையான அரித்மெடிக் ஆபரேட்டர்களைப் பயன்படுத்தலாம் இப்போது வேர் கிளாஸ் க்கு வருகிறோம் அங்கு கண்டிஷன் என்பது ஒரு ப்ரெடிகேட் இது ரெலேஷனல்அல்ஜிப்ரா ன் செலக்ட் க்கு ஒத்திருக்கிறது எனவே இது சில கண்டிஷன் களைக் குறிப்பிடும் கம்பியூட்டர் சயின்ஸ் டன் தொடர்புடைய இன்ஸ்ட்ரக்டர் டேபிள் யில் இருந்து அனைத்து இன்ஸ்ட்ரக்டர் களையும் கண்டுபிடிக்க விரும்பினால் இங்கே ஒரு எடுத்துக்காட்டு பின்னர் நீங்கள் இன்ஸ்ட்ரக்டர் ரிடமிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பெயரைக் கூறலாம் மற்றும் அவர்கள் கம்பியூட்டர் சயின்ஸ்லிருந்து வந்தவர்கள் என்பதைக் குறிப்பிடலாம் நீங்கள் டிபார்ட்மென்ட் பெயர் கம்பியூட்டர் சயின்ஸ்க்கு சமம் என்று குறிப்பிடுவீர்கள் எனவே இந்த கண்டிஷன் திருப்தி அடைந்தால்தான் ரெக்கார்ட் களைத் தேர்ந்தெடுப்பதை இது உறுதி செய்யும் எனவே கம்பியூட்டர் சயின்ஸ் லிருந்து எந்த டிபார்ட்மென்ட் பெயர் வேறுபட்டது என்பதற்கான அனைத்து ரெக்கார்ட் களும் இங்கு சேர்க்கப்படாது வெவ்வேறு லாஜிக் இணைப்புகளைப் பயன்படுத்தி நீங்கள் ப்ரெடிகேட் எழுதலாம் அல்லது இல்லை எனவே இங்கே ஒரு எடுத்துக்காட்டு கம்பியூட்டர் சயின்ஸ்ல் அனைத்து இன்ஸ்ட்ரக்டர்களையும் 80000 க்கும் அதிகமான சம்பளத்துடன் நீங்கள் காண்கிறீர்கள் எனவே இங்கே நாங்கள் பயன்படுத்தினோம் மற்றும் கிளாஸ் செய்துள்ளோம் எனவே டிபார்ட்மென்ட் யின் பெயர் கணினி அறிவியல் மற்றும் சாலரி 8000 ஐ விட அதிகமாக இருக்கும் ரெக்கார்ட் கள் மட்டுமே முடிவில் தேர்வு செய்யப்படும் எனவே பின்னர் அந்த இன்ஸ்ட்ரக்டர் களின் பெயரில் ப்ரொஜெக்க்ஷன் Π செய்யப்படும் நீங்கள் எண்கணித வெளிப்பாட்டின் ஒப்பீடுகளைப் பயன்படுத்தலாம் எனவே வேர் கிளாஸ் ல் வெவ்வேறு வகையான விஷயங்களை எழுத முடியும் இறுதியாக பிரம் கிளாஸ் நீங்கள் உண்மையில் ரெக்கார்ட் களைத் தேடும் இடத்திலிருந்து வேறுபட்ட ரிலேஷன்களை அமைக்கிறது எனவே இது ரெலேஷனல்அல்ஜிப்ரா ன் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஒத்திருக்கிறது எனவே கம்ப்யூட் இன்ஸ்ட்ரக்டர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இன்ஸ்ட்ரக்டர் நாங்கள் சொல்ல விரும்பினால் நீங்கள் SELECT இன்ஸ்ட்ரக்டர் ஒரு டேபிள் கமா இன்ஸ்ட்ரக்டர் என்று சொல்லலாம் எனவே இது இன்ஸ்ட்ருக்டட் ரிலேஷன் டமிருந்தும் இன்ஸ்ட்ரக்டர் ன் ரிலேஷன்டமிருந்தும் சாத்தியமான அனைத்து ஒருங்கிணைந்த வழிகளிலிருந்தும் ரெக்கார்ட் களைத் தேர்ந்தெடுக்கும் நட்சத்திரத்தைப் பயன்படுத்தினால் எனவே இன்ஸ்டிரக்டரின் அனைத்து ஃபீல்ட் களும் கோர்ஸ் களின் அனைத்து ஃபீல்ட் களும் அவுட்புட்டில் இருக்கும் மேலும் சில ஃபீல்ட் களில் இன்ஸ்டிரக்டரின்ஐடி போன்ற ஒத்த பெயர் இருக்கலாம் மற்றும் டீச்சர்ஸ் ஐடி இருப்பதால் அவை ரிலேஷன் பெயரால் தகுதிபெறும் உங்களுக்கு தேவையான 1 ரிலேஷன் 2 ரிலேஷன் எத்தனை ரிலேஷன் இருக்க முடியும் எனவே இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கணக்கிடப்படுவதற்கு வழிவகுக்கும் ஆனால் கம்ப்யூட்டிங் ஜாயின் மற்றும் பலவற்றின் அடிப்படையில் மிக முக்கியமான கணக்கீடுகளை எவ்வாறு வழங்க முடியும் என்பதை அடுத்த விரிவுரையில் பார்ப்போம் எனவே நாங்கள் பேசிய கார்ட்டீசியன் ப்ராடக்ட்க்கான எடுத்துக்காட்டு இங்கே எனவே இங்கே ஒரு இன்ஸ்டிரக்டர் ரிலேஷன் டீச்சர்ஸ் ரிலேஷன் மற்றும் இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் நாங்கள் எப்போது செய்தோம் என்பதை நீங்கள் காணலாம் இது இன்ஸ்டிரக்டர் கமா டீச்சர்ஸ் களிடமிருந்து select பின்னர் அனைத்து ஃபீல்ட் களும் இது இன்ஸ்டிரக்டர் ஐடி டீச்சர்ஸ் ல் ஒரு ஐடி உள்ளது எனவே இதுவும் இங்கே ரிலேஷன் பெயரால் வருகிறது அதேசமயம் பெயர் நேரடியாக வருகிறது ஏனெனில் டீச்சர்ஸ் களில் பெயர் என்று எந்த ஆட்ரிபூட்ஸ் ம் இல்லை டிபார்ட்மென்ட் பெயர் நேரடியாக வருகிறது சாலரி வருகிறது நேரடியாக கோர்ஸ் ஐடி வருகிறது செக்சன் ஐடி வருகிறது செமஸ்டர் வருகிறது ஆண்டு வருகிறது மற்றும் பல டீச்சர்ஸ் ரிலேஷன்ன் அனைத்து டுப்பில்களுக்கும் எதிராக அவர்களின் இன்ஸ்டிரக்டர் ரிலேஷன்ல் உள்ள அனைத்து டூப்பிள்களின் காமினேஷன் இந்த முடிவில் சாத்தியமான அனைத்து காமினேஷன்களும் வந்துள்ளன இது இறுதியில் ரெலேஷனல்அல்ஜிப்ரா ன் ஒரு கார்ட்டீசியன் தயாரிப்பு ஆகும் எனவே இதை நாம் சுருக்கமாகக் கூற வேண்டும் நாங்கள் ரெலேஷனல் க்வரி லாங்குவேஜ் அறிமுகப்படுத்தியுள்ளோம் குறிப்பாக டேபிள் உருவாக்கத்தை உருவாக்கும் டேட்டா டெபானஷன் ஆட்ரிபூட்ஸ் பெயர்கள் டொமைன் வகைகள் மற்றும் கன்ஸ்ட்ரெயின்ட் ஆகியவற்றைக் கொண்ட ஸ்கீமா வரையறைக்கு நன்கு அறிந்திருக்கிறோம் வால்யூகளைச் செருகுவது மற்றும் நீக்குதல் அல்லது ஆட்ரிபூட்ஸ் களைச் இன்ஸெர்ட் செய்தல் அல்லது டெலீட் செய்தல் அல்லது ஒரு டேபிள் யை முழுவதுமாக நீக்குதல் ஆகியவற்றின் அடிப்படையில் டேபிள் க்கான அப்டேஷன் பின்னர் SQL இன் SELECT FROM WHERE என்ற அடிப்படை கட்டமைப்பை நாங்கள் வழங்கியுள்ளோம் இது முக்கிய மொழி அம்சமாக இருக்கும் க்வரி லாங்குவேஜ் என்பதை இந்த பாடத்திட்டத்தின் மூலம் நாங்கள் தொடர்ந்து விவாதிப்போம்